அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்தில் நாங்கள் எதிர் விவாதிக்கிறோம் கடைசி வகுப்பில் ஒத்திசைவற்ற கவுண்டரைப் பார்த்தோம் நாங்கள் எதிர் பார்த்தோம் நாங்கள் கீழே பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட சுற்றுக்கு மேல் மற்றும் கீழ் கவுண்டரை நாங்கள் பார்த்தோம் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஐ இன்றைய வகுப்பில் டிகோடிங் தர்க்கம் அது என்ன அது எப்படி எதிர் வடிவமைப்பு சூழலில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் மேலும் ஒத்திசைவான கவுண்டர் அப் கவுண்டர் டவுன் கவுண்டர் மற்றும் அப் டவுன் கவுண்டரைப் பற்றி விவாதிப்போம் டிகோடிங் லாஜிக் எதிர் மாநிலத்தை டிகோட் செய்வது ஏன் முக்கியம் எனவே எடுத்துக்காட்டாக முந்தைய வகுப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்ட மோட் 8 அப் கவுண்டர் ஒத்திசைவற்ற அப் கவுண்டரை நாங்கள் கருதுகிறோம் எனவே கவுண்டருக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப் கிடைத்துள்ளது ஜே ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஒவ்வொன்றும் 1 மற்றும் 1 ஐக் கொண்டுள்ளது அதாவது கடிகார தூண்டுதல் அதன் உள்ளீட்டிற்கு வரும்போதெல்லாம் அது சரி என்பதை மாற்றுகிறது எனவே நாம் முன்பு பார்த்தபடி எண்ணும் நிலை கடைசி வகுப்பில் 0 0 இலிருந்து மன்னிக்கவும் இது வெளியீடு 0 0 0 முதல் 0 0 1 பின்னர் 0 1 0 பின்னர் 0 1 1 பின்னர் 1 0 0 பின்னர் 1 0 1 1 1 0 1 1 1 மீண்டும் அது 0 0 0 க்கு மீண்டும் வருகிறது அது தொடர்கிறது இது கடந்த வகுப்பில் நாம் ஏற்கனவே பார்த்தது இதைப் பற்றி விவாதித்தோம் இப்போது இது உள்நாட்டில் நடக்கிறது மூன்று உள்ளீடுகளையும் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கடிகாரம் அல்லது தூண்டுதல் எண்ணப்படுவது சரிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் 7 இன் எண்ணிக்கை நடந்துள்ளது என்பதை நாம் அறிய விரும்பினால் அவை மூன்றையும் மாதிரியாகக் கொண்டு அதைக் கண்டுபிடிக்க வேண்டுமா அல்லது ஒரு தர்க்கம் வெளியீடு ஒரு தனி வெளியீடு கிடைக்குமா 7 எண்ணிக்கை எப்போது நடந்தாலும் சரி எனவே மூன்று மதிப்புகளையும் நாம் கவனிக்க வேண்டிய கூடுதல் விஷயம் நமக்குத் தேவையில்லை அந்த ஊகத்திலிருந்து 7 எண்ணிக்கை நடந்ததா இல்லையா அல்லது 5 இன் எண்ணிக்கை நடந்ததா அல்லது இதுபோன்ற ஏதாவது நடந்ததா எனவே இந்த எடுத்துக்காட்டில் ஏ பி சி இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ள இடத்தில் மூன்று உள்ளீடு மற்றும் வாயில் வைத்திருப்பதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய 7 எண்ணிக்கை நடந்திருப்பதைக் காட்டுகிறோம் இந்த ஏ பி சி அனைத்தும் அதிகமாக இருக்கும்போது 7 வது இடத்தில் 7 வது புள்ளியின் பின்னர் உங்களுக்குத் தெரியும் எனவே 7 வது கடிகார சுழற்சி இவற்றை 0 வது சரி என்று நாங்கள் கருதினால் வெளியீடு ஒரு கடிகாரத்திற்கு அதிகமாக செல்லும் காலம் A எனவே இந்த வெளியீடு 1 ஆகும் அதாவது 0 இலிருந்து தொடங்கும் 7 கடிகார விளிம்புகள் 1 2 3 சரி 1 2 3 4 5 6 மற்றும் 7 7 கடிகார கடிகாரம் 7 தூண்டுதல் நடந்தது தெளிவாக இருக்கிறதா எனவே இது மீண்டும் உயர்ந்ததாக இருக்கும் மற்றொரு 7 அதாவது 111 சரியாக நிகழும்போது எனவே இது ஒரு டிகோடிங் சர்க்யூட்டைக் கொண்டிருப்பதன் பயன்பாடாகும் இதன் மூலம் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை நடந்ததா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் இப்போது நாம் அதை நீட்டினால் அதை நீட்டினால் 7 அதாவது 111 என்று சொல்வதற்கு பதிலாக 5 அதாவது 101 எண்ணிக்கை நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை டிகோட் செய்ய ஆர்வமாக இருந்தால் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் எனவே நாங்கள் ஒரு வெளியீட்டு வாயிலை வைப்போம் அங்கு உள்ளீடு C ஆக இருக்கும் MSB இங்கே C என்பது A மற்றும் B ஐ விடக் குறைவான ஒரு அதிர்வெண்ணுடன் மாறுவது உங்களுக்குத் தெரியுமா எனவே சி 1 ஆக இருக்கும்போது பி 0 ஆகவும் ஏ 1 ஆகவும் இருக்கும்போது 5 இன் எண்ணிக்கை நடந்திருப்பதைக் குறிக்கிறது அதாவது ஐந்து கடிகார விளிம்புகள் 0 முதல் தொடங்கி வந்துள்ளன இது சரியா சரியானதா A எனவே இதேபோல் 0 1 2 3 4 5 6 7 7 நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே எங்கள் தேவையைப் பொறுத்து கவுண்டரின் வெளியீட்டில் டிகோடிங் லாஜிக் உங்களுக்குத் தெரிந்ததை நாங்கள் வைக்கலாம் அதன்படி இந்த வெளியீடு உயர்ந்ததாக இருக்கும் கவுண்டரில் உள்ள எண்ணின் மதிப்பு அதை எட்டும் போதெல்லாம் அது ஒரு கடிகார காலத்திற்கு அதிகமாக இருக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இந்த 0 மீண்டும் இங்கே உயர்ந்ததாக இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பட்டி பி பட்டி சி பட்டி இவை அனைத்தும் இந்த கட்டத்தில் 1 ஆகும் மீண்டும் இங்கே வரும்போது Y C' A' 1 இந்த டிகோடிங் டிகோடர் வெளியீடு சரி இந்த லாஜிக் கேட் வெளியீடு எனவே சி பி இரண்டும் 0 மற்றும் ஏ 1 சரியானது சி என்பது 0 சி 0 பி 0 மற்றும் ஏ 1 ஆகும் எனவே இது உயர்ந்த நிலைக்குச் செல்லும் சந்தர்ப்பமாகும் எனவே இது சரியாக நடக்கும் போது இதுதான் இங்கே உயரமாகவும் மீண்டும் இங்கே உயரமாகவும் செல்கிறது எனவே ஒவ்வொரு 8 கடிகார சுழற்சிக்கும் பிறகு அது நடக்கும் A இப்போது இதேபோல் மற்ற நிகழ்வுகளுக்கும் எனவே சுற்றில் 3 உள்ளீடு மற்றும் வாயிலுக்கு பதிலாக இந்த இடத்தில் இந்த இணைப்பில் ஒன்றை சரியாக வைப்போம் ஒரு பட்டி இருக்கும் இடமெல்லாம் நாம் எடுத்துச் செல்லலாம் அதற்கு பதிலாக தலைகீழ் வெளியீட்டில் இருந்து A க்கு பதிலாக அதை எடுத்துக்கொள்வோம் இப்போது மோட் 8 என்று சொல்வதற்குப் பதிலாக எங்களுக்கு ஒரு மோட் 16 எதிர் உரிமை இருந்தால் அந்த விஷயத்தில் 15 அல்லது 14 அந்தத் தேவையைப் பொறுத்து ஒரு கணக்கைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நமக்குத் தேவை எங்களுக்கு நான்கு உள்ளீட்டு லாஜிக் கேட் தேவைப்பட்டிருக்கும் எனவே உங்களைப் பொறுத்து மோட் 16 மோட் 32 என்ற எண்ணின் மதிப்பின் எண்ணிக்கை உங்களுக்குத் தெரியும் இது 4 உள்ளீடு 5 உள்ளீடாக இருக்குமா அதன்படி டிகோடிங் சுற்றுக்கான உள்ளீட்டின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இப்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கிறோம் நாங்கள் விவாதித்த தடுமாற்றம் தொடர்பான ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை ஒத்திசைவற்ற கவுண்டர் தொடர்பான விவாதம் குறித்து கடந்த வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம் பரப்புதல் தாமதத்தின் விளைவு எனவே முந்தைய வரைபடத்தில் நாங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை இப்போது நாங்கள் அதை பரிசீலித்து வருகிறோம் எனவே இது நேரம் சரி இது கடிகாரம் இங்கே அது ஒரு இங்கே அது பி இங்கே அது சரி முந்தைய வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் இது கடிகார விளிம்பு இது நீங்கள் காணக்கூடிய இந்த நீலக்கோடு மற்றும் A சரியாக தூண்டப்படுகிறது ஒரு சரியான பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு A இன் மதிப்பு 1 முதல் 0 வரை மாறுகிறது ஏனெனில் இது ஒவ்வொரு கடிகார விளிம்பிலும் கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பிலும் மாறுகிறது இப்போது A இலிருந்து B தூண்டப்படுகிறது பி ஃபிளிப் ஃப்ளாப்பின் கடிகாரம் உண்மையில் A ஆல் உணவளிக்கப்படுகிறது மன்னிக்கவும் இது ஒரு சரி இந்த பகுதியை நான் பின்னர் விவாதிப்பேன் எனவே கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பிற்குப் பிறகு பி நிலையை மாற்ற மற்றொரு பரப்புதல் தாமதம் தேவைப்படுகிறது மேலும் ஒவ்வொரு முறையும் பி உயர்விலிருந்து குறைந்த சரி வரை மாறுகிறது இதேபோல் சி க்கு ஒரு உள்ளது மூன்று பரப்புதல் தாமதங்கள் உள்ளன எனவே இதை நாம் கடைசி வகுப்பில் பார்த்தோம் எனவே உங்களுக்குத் தெரிந்த ஒரு பி சி அதன் மதிப்பை சரியாக மாற்றுகிறது மேலும் பரப்புதல் தாமதங்கள் ஒட்டுமொத்த உரிமை இப்போது நாம் 6 இன் எண்ணிக்கையைத் தேடுகிறோம் என்பதைக் கவனியுங்கள் எனவே தேவைப்படும் டிகோடிங் தர்க்கம் C B A bar சரியானது ஒரு பட்டி என்பது ஃபிளிப் ஃப்ளாப் A இன் பூர்த்தி செய்யப்பட்ட வெளியீடு என்று கூறுங்கள் எனவே அது மாறுகிறது A உயரத்திற்குச் செல்லும் போதெல்லாம் அது குறைவாகவும் நேர்மாறாகவும் போகிறது எனவே அதுதான் ஒரு பட்டியில் இருக்கிறது ஒரு பட்டி அலை உருவாகிறது இது 0 ஆக இருக்கும்போது இது வலதுபுறம் செல்லும் இது 0 மற்றும் மன்னிக்கவும் இது 1 சி 1 பி 1 மற்றும் ஏ 0 அதாவது ஒரு பட்டி 1 சரி எனவே இது எங்கே நடக்கிறது இது எண்ணிக்கையை அடையும் போது 6 சரி என்ற எண்ணிக்கையை அடைகிறது எனவே இது சி 1 பி 1 மற்றும் ஏ 0 எனவே ஒரு பட்டி 1 சரி எனவே இந்த மூன்று 1 ஆகும் அந்த நேரத்தில் ஒரு பட்டி B மற்றும் C மற்றும் வெளியீடு உயர் வலதுபுறம் செல்லும் அதுதான் நீங்கள் சரியாகப் பார்க்கிறீர்கள் A' நிச்சயமாக இந்த மற்றும் வாயில் இங்கே காட்டப்படாத சிறிய பரப்புதல் தாமதம் இருக்கும் இது இந்த ஃபிளிப் ஃப்ளாப் பரப்புதல் தாமதத்துடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது ஆனால் இங்கே சிறிய தாமதம் இருக்கும் ஆனால் இங்குள்ள யோசனை என்னவென்றால் இந்த மூன்று 1 1 ஆகவும் A 0 ஆகவும் இருக்கும்போது ஒரு பட்டி 1 என்பது சரிதான் இப்போது முன்னோக்கி நகரும்போது 1 1 0 க்குப் பிறகு 1 1 1 உள்ளது மேலும் 1 1 1 க்குப் பிறகு அது 0 0 மற்றும் 0 ஆக இருக்க வேண்டும் இது சரியாக எதிர்பார்க்கப்படும் மதிப்பு ஆனால் பரப்புதல் தாமதம் காரணமாக 1 1 1 க்குப் பிறகு நீங்கள் இன்னும் ஒரு சிறிய காலத்திற்கு பார்க்க முடியும் இது 1 சரிதான் B ஆக B என்பது 1 ஆனால் A ஏற்கனவே 1 முதல் 0 ஆக மாறியுள்ளது எனவே ஒரு சிறிய நேரத்திற்கு பரப்புதல் தாமதத்தின் காலத்திற்கு உங்களுக்கு 1 1 0 கிடைத்துள்ளது அதன் பிறகு B சரியாக மாறிவிட்டது ஆனால் A ஏற்கனவே உள்ளது மாற்றப்பட்டது ஆனால் சி இன்னும் மாறவில்லை எனவே ஒரு சிறிய நேரத்திற்கு 1 0 0 உள்ளது அதன்பிறகு நீங்கள் 0 0 0 ஐ சரியாகப் பெறுகிறீர்கள் இப்போது இந்த 1 1 0 இருக்கும் போதெல்லாம் சரி எனவே இந்த தர்க்கம் டிகோடிங் செய்யும்போது டிகோடர் வெளியீடு ஒரு குறுகிய காலத்திற்கு சரியாக செல்லும் எனவே இது நீங்கள் காணக்கூடிய தடுமாற்றம் இந்த வெளியீடு உணவளித்தால் மற்றொரு கவுண்டர் அல்லது இன்னொருவர் சொன்னால் நீங்கள் கணக்கிடுவதை அறிந்த தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் நடக்கும் தூண்டுதலின் எண்ணிக்கை இங்கே நிகழும் மாற்றங்களின் எண்ணிக்கை எனவே 6 எண்ணிக்கை நடந்ததாக தவறான செய்தி வரும் 1 கடிகார சுழற்சிக்குப் பிறகு மீண்டும் 6 எண்ணிக்கை நடந்துள்ளது இது தவறானது எனவே இது ஒன்று இது ஒரு ஒத்திசைவான சுற்றுக்கு ஒரு சிக்கலாகும் மேலும் இந்த சிக்கலை சரியான முறையில் தீர்க்க இந்த சிக்கலைத் தீர்ப்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலைத் தீர்ப்பதற்கான ஒரு வழி கடிகாரத்தை இணைப்பதும் டிகோடிங் வாயிலுக்கு உள்ளீட்டின் எண்ணிக்கையை 1 ஆக அதிகரிப்பதும் ஆகும் எனவே மூன்று உள்ளீடுகள் இருந்தன இப்போது நீங்கள் அதை நான்கு உள்ளீடுகளாக உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் கடிகாரத்தை இணைக்கும்போது நிச்சயமாக இந்த பரப்புதல் தாமதத்தை விட கடிகார காலம் மிகப் பெரிய உரிமையாகக் கருதப்படுகிறது இங்கே என்ன நடக்கிறது எனவே இது ANDed ஐப் பெறுகிறது எனவே கடிகாரம் குறைந்த மதிப்பில் இருக்கும்போது இந்த பரப்புதல் தாமதம் ஏற்படுகிறது இது கடிகாரம் மாறும் இடத்தை நீங்கள் காணலாம் எனவே கடிகாரம் உயர்விலிருந்து குறைந்த சரிக்குச் செல்லும்போது மாற்றம் தொடங்கப்படுகிறது இது எதிர்மறை விளிம்பில் தூண்டப்படுகிறது எனவே இந்த நேரம் கடிகாரம் குறைவாகவே உள்ளது நீங்கள் அதை கடிகாரத்துடன் ஆண்டிங் செய்யும்போது இந்த தடுமாற்றம் சரியாகிவிடும் நிச்சயமாக கடிகாரம் மிக வேகமாக இருப்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை இந்த தாமதம் மற்றும் தாமதம் மிகவும் அதிகமாக இருப்பதால் கடிகாரம் மீண்டும் உயர் வலதுபுறமாக மாறும்போது தாமதம் வருகிறது அதனால் அது சரி என்று நிராகரிக்கப்படுகிறது எனவே பரப்புதல் தாமதம் மற்றும் கருதப்படும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கை மற்றும் கடிகார காலம் போன்றவை நிகழ்கின்றன கடிகாரம் குறைவாக இருக்கும்போது தடுமாற்றம் ஏற்படுகிறது எனவே தடுமாற்றம் சரியாக அகற்றப்படலாம் எனவே இந்த சிக்கலைக் கையாள்வதற்கான ஒரு வழி இது இப்போது இது கொண்டு வருகிறது ஒத்திசைவான கவுண்டர் சரி பற்றிய விவாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது எனவே ஒத்திசைவான கவுண்டரில் இந்த திரட்டப்பட்ட தாமதம் மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் தடுமாற்றம் இந்த அம்சங்கள் சரியாக இல்லை ஒத்திசைவான கவுண்டரில் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளும் ஒரே கடிகாரத்தால் ஒரே கடிகாரத்தால் சரி செய்யப்படுகின்றன இப்போது இந்த வழக்கில் இரண்டு வரைபடங்கள் இரண்டு ஏற்பாடுகள் சரி எனவே இது ஒரு சுற்று இது மற்றொரு சுற்று நான் உங்களுக்குக் கொடுப்பது அதே முடிவைக் கொடுக்கும் எனவே முதல் சுற்றில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிலும் 1 மற்றும் 1 1 மற்றும் 1 1 மற்றும் 1 கிடைத்துள்ளன எனவே அவை அனைத்தும் வலதுபுறமாக மாறலாம் அவை அனைத்தும் கடிகாரத்தைப் பெறும்போதெல்லாம் மாற்றலாம் சரி இந்த கடிகாரம் ஃபிளிப் ஃப்ளாப் ஏ க்கு இங்கு வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த கடிகாரம் மீண்டும் ஒரு AND கேட் வழியாக இங்கு வழங்கப்படுகிறது நாங்கள் பின்னர் அந்த மற்றும் கேட் பகுதிக்கு வருவோம் இதுவும் இங்கே உணவளிக்கப்படுகிறது எனவே திறம்பட கடிகாரம் மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கும் கிடைக்கிறது இது ஒரு ஒத்திசைவான எதிர் உரிமையாக மாறும் எனவே நிச்சயமாக இங்கே மற்றும் தர்க்கம் இல்லை எனவே ஒவ்வொரு பூட்டு தூண்டுதலும் அது மாறுகிறது ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு சிபிஏ உள்ளமைவில் அதன் குறைவான குறிப்பிடத்தக்க பிட் பகுதியாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் வழியை மாற்றுகிறது எனவே A ஒவ்வொரு இடத்திலும் 0 1 0 1 0 1 இந்த பெட்டிகளைப் பற்றி மேலும் பலவற்றை மாற்றுகிறது இந்த வரைபடத்தில் இந்த அட்டவணையில் சரி பின்னர் விவாதிப்போம் ஃபிளிப் ஃப்ளாப் பி க்கு அடுத்தது கடிகாரம் சரியாக வந்துவிட்டது ஆனால் கடிகாரம் கடிகாரம் இது வரை வந்துவிட்டது ஆனால் கடிகாரம் செல்லும் மற்றும் தர்க்கரீதியான உரிமை காரணமாக A அதிகமாக இருக்கும்போது மட்டுமே இந்த இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறது எனவே A அதிகமாக இருக்கும்போது மட்டுமே A உயர் வலதுபுறமாக இருக்கும்போது மட்டுமே எனவே B க்கு அது தூண்டக்கூடிய கடிகாரத்தைப் பெறும் மன்னிக்கவும் அது சரி என்று மாறும் இந்த வழக்கைப் போல A 0 ஆக இருக்கும்போது A 0 ஐ 0 0 உடன் துவக்கும்போது A 0 ஆகும் கடிகாரம் இங்கேயும் இங்கேயும் வந்துவிட்டது ஆனால் கடிகாரம் இந்த இடத்திற்கு முன்னேறவில்லை அதற்காக A மாறிவிட்டது ஆனால் B மாற்றப்படவில்லை A மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் B சரி செய்யவில்லை எனவே A 1 சரியாக இருக்கும்போது அடுத்தது உங்களுக்கு கடிகார சுழற்சியை சரியாகத் தெரியும் பின்னர் இது 1 மற்றும் கடிகாரம் வந்துவிட்டது எனவே கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பில் உள்ள கடிகாரத்தின்படி அது நிலைமாறும் எனவே அது 0 1 ஆகிவிட்டது எனவே மீண்டும் A 0 ஆகிவிட்டது எனவே A 0 சரியாக மாறும்போது இந்த கடிகாரம் கிடைக்கவில்லை AND கேட் உள்ளீடு வரை வரும் எனவே அது அதே மதிப்பில் இருக்கும் உள்ளீடு ஏனெனில் அந்த கடிகார சுழற்சியில் மாறுதல் நடப்பதில்லை எனவே இது மீதமுள்ள 1 1 ஆகும் இது 0 0 1 1 0 0 1 1 ஆக தொடர்கிறது மீண்டும் அது போகும் 0 0 ஆகிறது எனவே இது பிளிப் ஃப்ளாப் பி ஃபிளிப் ஃப்ளாப் சி க்கு என்ன நடக்கிறது ஏனெனில் ஃபிளிப் ஃப்ளாப் சி கடிகாரம் மீண்டும் சரியாக வந்துவிட்டது ஆனால் ஏ மற்றும் பி அவற்றில் ஏதேனும் ஒன்று 0 சரியாக இருக்கும்போது இந்த வெளியீடு 0 ஆகும் இவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது அதாவது இது 1 1 உரிமையை எட்டியுள்ளது இது 1 1 ஐ எட்டியுள்ளது பின்னர் கடிகாரம் மட்டுமே இங்கு வந்து ஃபிளிப் ஃப்ளாப் சி ஐ தூண்டுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது இந்த ஃபிளிப் ஃப்ளாப் சி தூண்டப்பட்டு வருகிறது மற்றும் வெளியீடு அதன் மதிப்பு 0 முதல் 1 வரை மாறுகிறது மீண்டும் அவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது மாறும் மேலும் அது மதிப்பு 0 சரி என மாறும் எனவே மதிப்பு 1 1 அல்லது 1 இது முந்தைய கடிகாரத்தில் தானாகவே கிடைக்கிறது எனவே இந்த வழியில் இது தாமதத்திற்கு பங்களிக்கவில்லை இந்த திருப்பு தோல்வியின் வழியில் இது உண்மையில் தூண்டுவதில்லை ஒரு வெளியீடு தூண்டுவதில்லை அது கடிகாரம் மட்டுமே தூண்டுகிறது ஒரு வெளியீடு கடிகாரம் கிடைக்கப்பெறுவதை உறுதிசெய்கிறது எனவே அது ஒரு ஒத்திசைவான கவுண்டரைப் போல நடந்து கொள்கிறது இப்போது மற்ற சுற்று சரி என்று பார்ப்போம் எனவே இதில் கடிகாரம் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் நேரடியாக வழங்கப்படுகிறது முதல் ஃபிளிப் ஃப்ளாப் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியானது அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் A 0 ஆக இருக்கும்போது வெளியீடு 0 0 ஆக இருக்காது இந்த வழக்கைப் போல A 1 சரியாக இருக்கும்போது A 1 சரியாக இருக்கும்போது இவை இரண்டும் 1 J மற்றும் K ஆக இருக்கும் எனவே இது நிலைமாறும் எனவே வெளியீடு மாறும் 0 இலிருந்து அது 1 வலப்புறம் செல்லும் எனவே அடுத்த கடிகார நிகழ்வு இது 0 சரி எனவே இது இங்கே 0 ஐப் பெறும் எனவே மாற்றுவதில்லை மீண்டும் இது இங்கே 1 ஓவரைப் பெறுகிறது இதனால் அது B க்கு 1 முதல் 0 வரை மாறும் அதேபோல் அது தொடர்கிறது சரி ஃபிளிப் ஃப்ளாப் சி க்கு சரியாக என்ன நடக்கிறது இது ஏ மற்றும் பி இரண்டும் 1 சரியாக இருக்கும்போது ஜே மற்றும் கே இரண்டும் 1 ஆக இருக்கும் போது இங்கே உள்ளது பின்னர் கடிகாரம் வரும்போது மட்டுமே அது தூண்டுகிறது அது நிலைமாற்றுகிறது எனவே இது 0 முதல் 1 ஆக மாறுகிறது எனவே ஒவ்வொரு கடிகார நிகழ்வும் அது ஒரு தூண்டுதலைப் பெறுகிறது ஆனால் மதிப்பு 0 ஆக இருந்தால் அது மாறாது அது 1 ஆக இருந்தால் அது நன்றாக மாறும் எனவே இந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் நடந்து கொள்ளும் விதம் இதுதான் இதன் விளைவாக உங்களுக்கு தெரியும் சிபிஏவுக்கான மதிப்புகள் 0 0 0 0 0 1 முதல் 1 1 1 பின்னர் 0 0 0 எனவே அது என்ன இது ஒரு மேலே எதிர் மற்றும் அது ஒத்திசைவு சரி தெளிவானது இதன் காரணமாக நீங்கள் நேர வரைபடத்தைப் பார்த்தால் நேர வரைபடத்தைப் பார்த்தால் என்ன நடக்கிறது இந்த விஷயத்தில் இது உங்கள் கடிகாரம் சரியானது இது கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பாகும் ஒவ்வொரு கடிகாரத்திலும் நீங்கள் பார்த்த விதத்தில் A மாறுகிறது எனவே அடிப்படையில் இந்த A ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு அது சரியாக மாறுகிறது எனவே இது இப்படி நகர்கிறது மற்றும் பி சரியானது என்ன எனவே A 1 ஆக இருக்கும்போதெல்லாம் B விளிம்பில் மீண்டும் மாறுகிறது இது A 1 ஆகும் பின்னர் கடிகார தூண்டுதல் சரியாக வரும்போது B மட்டுமே மாறும் எனவே கடிகார தூண்டுதல் வந்துவிட்டது B ஆனது A 1 என்பதால் சரி தெளிவானது எனவே ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகுதான் அது மாறும் எனவே A மாறிவிட்டது A மதிப்பு எடுத்துள்ளது 0 முதல் 1 வரை ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு 1 முதல் 0 வரை ஒரு பரப்புதல் தாமதம் ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு பி 0 முதல் 1 வரை சென்றுவிட்டது சரி எனவே ஒத்திசைவற்றதைப் போல A முதல் B வரை திரட்டப்பட்ட தாமதம் இல்லை சரி A 1 ஆக இருக்கும்போது மீண்டும் B மாறும் பின்னர் கடிகாரம் உங்களுக்குத் தெரியும் கடிகார தூண்டுதலில் அது 1 முதல் 0 வரை மாறும் மேலும் பல பி மற்றும் சி இரண்டும் 1 ஆக இருக்கும்போது சி சி பற்றி நீங்கள் பார்த்ததை மாற்றிவிடுவீர்கள் எனவே இதுவும் இதுவும் கடிகார தூண்டுதலில் 1 சரியாக இருக்கும்போது அது எல்லாவற்றையும் சரியாக மாற்றுகிறது ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு அது சரியாக மாறும் எனவே இது 0 முதல் 1 ஆக மாறிவிட்டது இவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது மீண்டும் இந்த இடத்தில் நிகழ்கிறது அது 1 முதல் 0 வரை சென்றுவிட்டது எனவே அந்த வகையில் உங்களுக்கு நேர வரைபடம் கிடைத்துள்ளது அங்கு ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் அதே கடிகார தூண்டுதல் மற்றும் மதிப்புகள் ஒரு பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு கிடைக்கின்றன சரி இதன் காரணமாக நாம் ஒரு டிகோடிங்கைப் பெற்றிருந்தால் ஒத்திசைவற்ற அப் கவுண்டரை டிகோட் செய்த விதம் 1 1 0 சரியானது என்று கூறுகிறது இந்த விஷயத்தில் ஒரு பட்டி ஒரு முழுமையான வெளியீட்டைப் பின்தொடர்கிறது எனவே இந்த நேரத்தில் இது 1 1 1 இந்த மூன்று ஒன்று சரியானது எனவே அந்த நேரத்தில் இந்த வெளியீடு 0 ஆக இருக்கும் எனவே இந்த AND வாயிலுடன் தொடர்புடைய பரப்புதல் தாமதம் இந்த வரைபடத்தில் காட்டப்படவில்லை ஆனால் கடைசி நேர வரைபடத்தைப் போலவே சிறிய பரப்புதல் தாமதமும் இருக்கும் இது ஒரு கடிகார காலத்திற்கு சரியானதாக இருக்கும் எனவே இது முடிந்த வழி 6 இன் எண்ணிக்கையை சரியாக டிகோட் செய்யலாம் இப்போது ஒத்திசைவற்ற அப் கவுண்டரைத் தொடர்ந்து ஒத்திசைவற்ற டவுன் கவுண்டரைக் கொண்டிருப்பதைப் போல ஒத்திசைவான டவுன் கவுண்டரைப் பார்ப்போம் இப்போது வலதுபுறத்தில் ஒத்திசைவு உள்ளது ஒத்திசைவற்ற டவுன் கவுண்டரில் ஒரு பட்டி உள்ளீடு சரி என வழங்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்கிறோம் பின்னர் அடுத்த பட்டியை கடிகாரத்திற்கு உங்களுக்குத் தெரிந்த உள்ளீடாக B பட்டி வழங்கப்பட்டது எனவே இங்கே நாம் அதே தர்க்கத்தை சரியாக பின்பற்றுவோம் எனவே முதலில் நாம் வரிசை சரி கீழ் எண்ணிக்கை வரிசை ஆகியவற்றைப் பார்க்கிறோம் பின்னர் அதனுடன் தொடர்புடைய சுற்றுகள் என்ன என்பதைக் காணலாம் எனவே டவுன் கவுன்ட் விளைவு என்னவென்றால் நீங்கள் 0 இலிருந்து தொடங்கினால் அது 7 க்குச் செல்கிறது நாங்கள் மோட் 8 கவுண்டரைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் ஆனால் அதை மோட் பதினாறு மற்றும் பிற மதிப்புகளுக்கு நீட்டிக்க முடியும் எனவே 7 6 1 1 0 5 1 0 1 4 1 0 0 0 1 1 0 1 0 0 0 1 0 0 0 மீண்டும் இது 1 1 1 எனவே இந்த வழியில் இது மீண்டும் நிகழ்கிறது அது இல்லையா எனவே அது உங்கள் கீழ் எண்ணிக்கை சரி எனவே முதலில் நாம் A ஐப் பார்த்தால் A உங்களுக்குத் தெரிந்த ஒவ்வொன்றிலும் ஒரு கடிகாரம் கடிகார சுழற்சி எல்லா கடிகார விளிம்பிலும் மாறுகிறது எனவே A எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது இரண்டுமே இரண்டு உள்ளீடுகளும் 1 சரியானவை இப்போது பி மாறும்போது பி மாறுகிறது இந்த 0 கருப்பு அடிக்கோடு இருக்கும் போது நீங்கள் பார்க்க முடியும் A 0 சரி இருக்கும் போதெல்லாம் கடிகார தூண்டுதலுடன் A மதிப்பு 0 ஆக A மதிப்பு 0 வலதுபுறமாக கடிகார தூண்டுதலுடன் வலதுபுறமாக அது சரியாக மாறுவதைக் காண்கிறோம் மீண்டும் A க்கு 0 உள்ளது கடிகார தூண்டுதலுடன் அது வலதுபுறமாக மாறுகிறது எனவே இது 0 முதல் 1 வரை மாறுகிறது இது 1 முதல் 0 ஆகவும் மீண்டும் 0 முதல் 1 ஆகவும் மாறுகிறது இப்போது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளீட்டு வலப்பக்கத்தில் 1 1 தேவை ஜே ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான மாற்று பயன்முறையில் எனவே 0 க்கு அது மாறுகிறது எனவே A க்கு பதிலாக நாங்கள் வைப்போம் அதாவது ஒரு பட்டியை வைத்தால் அது A 0 ஆக இருக்கும்போது 1 1 J மற்றும் K க்கு உள்ளீடாக வழங்கப்படும் மேலும் கடிகாரத்துடன் அது மாறும் எனவே இங்கே இணைப்பு செய்யப்பட்டுள்ளது தெளிவாக உள்ளது எனவே சி மாற்றுவதற்கு இதேபோல் சி நாம் பார்ப்பதை மாற்றவும் பி மற்றும் ஏ இரண்டும் 0 ஆக இருக்கும்போது இந்த பழுப்பு நிற அடிக்கோடிட்டைப் பின்பற்றுங்கள் அது மாறுகிறது மீண்டும் 0 0 அது வலதுபுறமாக மாறுகிறது மீண்டும் 0 0 அது வலதுபுறமாக மாறுகிறது A மற்றும் B 0 0 இரண்டும் ஒரு பட்டி மற்றும் பி பட்டி 1 என்று பொருள்படும் எனவே இந்த வழியில் நாம் இந்த A பட்டி மற்றும் B பட்டியை ANDed எடுத்து அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் மேலும் ஒரு வெளியீட்டைப் பெறலாம் நாம் ஒரு சுற்று பெறலாம் இது சரி அதனால் உங்களுக்கு ஒரு ஒத்திசைவான டவுன் கவுண்டர் கிடைக்கும் முந்தைய ஒத்திசைவற்ற வழக்கில் ஏ பி சி க்கு பதிலாக முந்தைய வகுப்பு ஒத்திசைவற்ற மேல் மற்றும் கீழ் கவுண்டரில் நாங்கள் விவாதித்ததைப் போலவே ஒரு பட்டி பி பட்டி சி பட்டியில் இருந்து முடிந்தால் வெளியீட்டை எடுத்தால் வெளியீடு அதற்கு நேர்மாறாக இருக்கும் ஏபிசி அது எண்ணிக்கையை குறைத்தால் ஒரு பார் பி பார் சி பார் உங்களுக்கு எண்ணிக்கையை சரியாகக் கொடுக்கும் முந்தைய விஷயத்திலும் இதேபோல் எதிர் வடிவமைப்பிற்காக தலைகீழ் முனையம் பூர்த்தி செய்யப்பட்ட முனையத்திலிருந்து வெளியீட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையைத் தரும் இப்போது நாம் ஒரு ஒத்திசைவான மேல் மற்றும் கீழ் கவுண்டருக்கு செல்லலாம் சரி எனவே மீண்டும் இரண்டு ஏற்பாடுகள் இருக்கலாம் எனவே ஒரு ஏற்பாட்டில் இது இரண்டு கடிகாரங்கள் உள்ளன ஒன்று ஒரு எண்ணிக்கை எனவே இதன் மூலம் கடிகாரத்தை நாம் கொடுக்கும்போது கவுண்டவுன் கடிகாரம் 0 சரி எனவே கவுண்டவுன் கடிகாரம் 0 நாம் இங்கே கடிகாரத்திற்கு உணவளிக்கும் போதெல்லாம் இந்த உள்ளீடு 0 சரியானது எனவே இந்த A இங்கே வருகிறது இது முதல் சுற்று முதல் ஏற்பாடு அப் கவுண்டர் தொடர்பான விவாதத்தில் நாம் கண்டது அதனுடன் தொடர்புடைய எதிர் வலது கீழ் இங்கே வருகிறது எனவே இது வருகிறது எனவே அடிப்படையில் இந்த கடிகாரத்துடன் ஒரு ANDed இங்கேயே வழங்கப்படுகிறது இது 0 ஆக இருப்பதால் இது 0 ஆக இருக்கும் இதேபோல் கடிகாரத்துடன் A மற்றும் B ANDed இங்கு வரும் இது இந்த வெளியீடு 0 ஆக இருக்கும் மேலும் இது சரியாக தொடரும் எங்களிடம் இருந்தால் நீங்கள் எண்ணிக்கையைத் தேடுகிறீர்களானால் கடிகாரத்தை ஒரு பார் பி பார் இங்கே ஒரு பார் பி பார் இங்கே ஒரு பார் பி பார் சி பார் மூலம் கடிகாரத்திற்கு உணவளிக்க விரும்புகிறீர்கள் அதையே நாங்கள் செய்வோம் இதை நாம் 0 ஆக வைப்போம் இதுதான் இங்கே சரியாக வழங்கப்படும் கடிகாரம் மற்ற ஏற்பாட்டில் மீண்டும் ஒத்திசைவற்ற அப் டவுன் கவுண்டரைப் போலவே 0 சரியாக இருந்தால் ஒரு பயன்முறை கட்டுப்பாட்டு உள்ளீட்டை நாம் வைத்திருக்க முடியும் எனவே இது 1 மற்றும் இது 0 சரி இந்த மற்றும் கேட்ஸ் வெளியீடுகள் 0 0 0 சரியாக இருக்கும் பின்னர் A JK உள்ளீட்டிற்கு அளிக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் A மற்றும் B ANDed இங்கே JK உள்ளீட்டிற்கு அளிக்கப்படுகிறது இது இது உங்கள் உரிமை எனவே இது A B மற்றும் நிச்சயமாக M பட்டி சரியானது இது உங்கள் A B ஏற்கனவே உள்ளது A B C மற்றும் M பட்டி சரியாக உள்ளது எனவே நீங்கள் முன்பு பார்த்ததைப் போலவே மூன்று உள்ளீடு மற்றும் வாயிலையும் வைத்திருக்க முடியும் இந்த விஷயத்தில் இங்கே நாம் எல்லா நிகழ்வுகளிலும் மட்டுமே இருக்கிறோம் ஏனென்றால் முந்தைய கட்டத்தின் AND மற்றும் தர்க்கம் மற்றும் கேட் வெளியீட்டை நாங்கள் உண்போம் எனவே ஒவ்வொரு வழக்கிலும் எங்களுக்கு 2 உள்ளீட்டு வாயில் கிடைத்துள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறிய விஷயம் இருக்கிறது தாமதத்தின் வலது குவிப்பு ஏனெனில் இந்த வாயில் இந்த வாயில் இந்த தாமதம் குவிந்து கிடக்கிறது எனவே நீங்கள் அதை மிக விரைவாக கடிகாரம் செய்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சினை வரக்கூடும் எனவே அதை சரி செய்ய வேண்டும் இல்லையெனில் அது அப்படித்தான் ஒரே ஒரு பரப்புதல் தாமதம் ஆனால் பின்னர் பல அதிக எண்ணிக்கையில் பிட் தொடர்புடையது எதிர் வடிவமைப்பில் தொடர்புடைய ஃபிளிப் ஃப்ளாப் உங்களுக்குத் தெரியும் பின்னர் நாங்கள் பல உள்ளீடு மற்றும் வாயில்களுக்குச் சென்றால் விசிறி இன் ஒரு சிக்கலாக இருக்கலாம் இந்த ஏற்பாட்டில் நாம் 2 உள்ளீடு மற்றும் வாயில்களை மட்டுமே கொண்டிருக்கிறோம் ஆனால் விஷயம் என்னவென்றால் நிச்சயமாக கடிகாரம் செய்வதற்கு முன்பு தாமதம் குவிந்து கிடக்கிறது சரியான கடிகாரத்திற்குப் பிறகு அல்ல எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் மாறிவிட்டது எனவே தாமதமான மதிப்பு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு பொருத்தமான கடிகாரத்தை கிடைக்கச் செய்யும் எனவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எம் 1 க்கு சமம் என்றால் கீழ் கவுண்டர் ஒரு பார் பி பார் சி பார் இவைதான் இங்கு உணவளிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே ஒரு ஒத்திசைவான மேல் கீழ் கவுண்டரை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே இதன் மூலம் விரைவாக முடிக்கிறோம் ஒரு கவுண்டரின் வெளியீடுகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு டிகோடிங் கேட் ஒரு எதிர் உள்ளடக்கம் கொடுக்கப்பட்ட நிலைக்கு சமமாக இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது எதிர் வடிவமைப்பில் பிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கையை உகந்த முறையில் பயன்படுத்த பிட் கவுண்டருக்கு டிகோடிங்கிற்கு n உள்ளீட்டு லாஜிக் கேட் தேவைப்படுகிறது எனவே மோட் 8 க்கு 3 உள்ளீட்டு லாஜிக் கேட் தேவைப்படும் என்பதைக் கண்டோம் மோட் 16 4 உள்ளீடு மற்றும் பலவற்றிற்கு எனவே கடிகாரத்தால் அழுத்தப்பட்ட வாயில்களை டிகோடிங் செய்வது ஒத்திசைவற்ற கவுண்டரில் பரப்புதல் தாமதம் தொடர்பான தடுமாற்றத்தை அகற்றும் ஒத்திசைவான கவுண்டரில் ஒவ்வொரு திருப்பு தோல்வியும் ஒரே நேரத்தில் தூண்டப்படுகிறது இது தாமதம் மற்றும் சாத்தியமான தடுமாற்றங்களைத் தவிர்க்கிறது ஒத்திசைவற்ற கவுண்டரைப் போலன்றி ஒத்திசைவு கவுண்டரில் கூடுதல் தர்க்க வாயில்கள் தேவைப்படுகின்றன எனவே ஒத்திசைவற்ற கவுண்டரில் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு கடிகாரமாக வழங்கப்படுவதைக் கண்டோம் இங்கே நாம் சில கூடுதல் தர்க்க வாயில்களை ஒத்திசைவு எதிர் சுற்றில் வைக்கிறோம் மேலும் ஒத்திசைவான கவுண்டருக்கு ஒப்புமை என்பது ஒத்திசைவற்ற கவுண்டருக்கு ஒப்புமை ஆனால் நாம் எங்கு உணவளிக்கிறோம் என்பது குறிப்பிட்ட உள்ளீட்டைக் கணக்கிடுகிறது மேலும் சில உள்ளீடுகளை கீழே கணக்கிடுகிறது மேலும் இடைநிலை தர்க்கம் அல்லது பெட்டி 2 க்கு 1 மல்டிபிளெக்சராகும் அது எப்படி சரியாக வேலை செய்கிறது